கண்டுபிடிப்புகளுக்கு அவற்றின் சொந்த காரணம் இருக்கிறது கண்டுபிடிப்புகளுக்கு அவற்றின் சொந்த காரணம் இருக்கிறது உங்கள் வேலையின் ஒரு பகுதியாக கண்டுபிடிப்புகள் தோன்றக்கூடும் உங்கள் வேலையின் ஒரு பகுதியாக கண்டுபிடிப்புகள் தோன்றக்கூடும் உங்கள் பொழுதுபோக்கின் விளைவாக இது வரக்கூடும் அதாவது அதன் இன்ப பகுதி உங்கள் பொழுதுபோக்கின் விளைவாக இது வரக்கூடும் அதாவது அதன் இன்ப பகுதி அல்லது ஒருவரின் வலியை நீக்கியதன் விளைவாக இது வரக்கூடும் அல்லது ஒருவரின் வலியை நீக்கியதன் விளைவாக இது வரக்கூடும் தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல் உள்ளது நீங்கள் சிக்கலை தீர்க்கிறீர்கள் தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல் உள்ளது நீங்கள் சிக்கலை தீர்க்கிறீர்கள் எனவே ஒரு கண்டுபிடிப்பில் நீங்கள் தீர்க்கும் சிக்கலில் இருந்து வெளியே வரலாம் எனவே ஒரு கண்டுபிடிப்பில் நீங்கள் தீர்க்கும் சிக்கலில் இருந்து வெளியே வரலாம் கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியிலிருந்து வெளிவரக்கூடும் அது செய்யப்படுகிறது கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியிலிருந்து வெளிவரக்கூடும் அது செய்யப்படுகிறது மேலும் கண்டுபிடிப்புகள் தற்செயலான தன்மையின் விளைவாகவும் இருக்கலாம் மேலும் கண்டுபிடிப்புகள் தற்செயலான தன்மையின் விளைவாகவும் இருக்கலாம் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் காப்புரிமை பெறுவது சொந்த காரணங்களாகும் காப்புரிமை பெறுவது சொந்த காரணங்களாகும் எல்லா கண்டுபிடிப்புகளும் காப்புரிமை பெறக்கூடியவை அல்ல எல்லா கண்டுபிடிப்புகளும் காப்புரிமை பெறக்கூடியவை அல்ல அறிவுசார் சொத்துரிமைகளின் பிற வடிவங்கள் உள்ளன அவை கருத்துக்களையும் கருத்துக்களின் வெளிப்பாடுகளையும் பாதுகாக்கின்றன என்பதை நாங்கள் அறிவோம் அறிவுசார் சொத்துரிமைகளின் பிற வடிவங்கள் உள்ளன அவை கருத்துக்களையும் கருத்துக்களின் வெளிப்பாடுகளையும் பாதுகாக்கின்றன என்பதை நாங்கள் அறிவோம் எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் காப்புரிமை தேவையில்லை எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் காப்புரிமை தேவையில்லை ஏனென்றால் அவை பிற உரிமைகளால் பாதுகாக்கப்படக்கூடிய கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம் அல்லது அவை காப்புரிமை பெறாத கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம் ஏனென்றால் அவை பிற உரிமைகளால் பாதுகாக்கப்படக்கூடிய கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம் அல்லது அவை காப்புரிமை பெறாத கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம் எனவே காப்புரிமை மானியத்திற்கு தகுதியற்ற சிறிய மேம்பாடுகள் அல்லது சிறிய மாற்றங்கள் காப்புரிமை பெற வேண்டியதில்லை எனவே காப்புரிமை மானியத்திற்கு தகுதியற்ற சிறிய மேம்பாடுகள் அல்லது சிறிய மாற்றங்கள் காப்புரிமை பெற வேண்டியதில்லை எனவே எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் காப்புரிமை இல்லை எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் காப்புரிமை தேவையில்லை எனவே எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் காப்புரிமை இல்லை எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் காப்புரிமை தேவையில்லை ஒரு கண்டுபிடிப்பின் பயன் அல்லது பயன்பாடு என நாம் அழைப்பது ஒரு தேவை இது இந்திய காப்புரிமைகளில் குறிப்பிடப்படுவது தொழில்துறை பயன்பாட்டு திறன் கொண்டதாக செயல்படுகிறது கண்டுபிடிப்பு தொழில்துறை பயன்பாட்டுக்கு திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் ஒரு கண்டுபிடிப்பின் பயன் அல்லது பயன்பாடு என நாம் அழைப்பது ஒரு தேவை இது இந்திய காப்புரிமைகளில் குறிப்பிடப்படுவது தொழில்துறை பயன்பாட்டு திறன் கொண்டதாக செயல்படுகிறது கண்டுபிடிப்பு தொழில்துறை பயன்பாட்டுக்கு திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் இதன் மூலம் ஒரு கண்டுபிடிப்பு முகமூடி பாதுகாப்புக்கு திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் இதன் மூலம் ஒரு கண்டுபிடிப்பு முகமூடி பாதுகாப்புக்கு திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் நீங்கள் அதன் பல நகல்களை உருவாக்க முடியும் நீங்கள் அதன் பல நகல்களை உருவாக்க முடியும் எனவே நீங்கள் காப்புரிமை பெறுவதற்கு முன்பு அதற்கு ஒரு சந்தை இருக்கிறதா என்று பார்ப்பீர்கள் அதாவது காப்புரிமை பெறுவது ஒரு வணிக முன்மொழிவு எனவே நீங்கள் காப்புரிமை பெறுவதற்கு முன்பு அதற்கு ஒரு சந்தை இருக்கிறதா என்று பார்ப்பீர்கள் அதாவது காப்புரிமை பெறுவது ஒரு வணிக முன்மொழிவு காப்புரிமையில் வெளிப்படையான செலவுகள் உள்ளன அவை சில நேரங்களில் கணிசமானவை மேலும் நீங்கள் பல அதிகார வரம்புகளுக்கு இந்த வடிவத்தை எடுக்க விரும்பினால் சொல்லுங்கள் நீங்கள் உலகம் முழுவதும் காப்புரிமையை தாக்கல் செய்ய விரும்புகிறீர்கள் முக்கிய அதிகார வரம்புகளை உள்ளடக்குகிறீர்கள் பின்னர் இது ஒரு விலையுயர்ந்த செயல்முறையாக இருக்கும் காப்புரிமையில் வெளிப்படையான செலவுகள் உள்ளன அவை சில நேரங்களில் கணிசமானவை மேலும் நீங்கள் பல அதிகார வரம்புகளுக்கு இந்த வடிவத்தை எடுக்க விரும்பினால் சொல்லுங்கள் நீங்கள் உலகம் முழுவதும் காப்புரிமையை தாக்கல் செய்ய விரும்புகிறீர்கள் முக்கிய அதிகார வரம்புகளை உள்ளடக்குகிறீர்கள் பின்னர் இது ஒரு விலையுயர்ந்த செயல்முறையாக இருக்கும் எனவே நீங்களோ அல்லது கண்டுபிடிப்பாளரோ பொதுவாக வெளிப்படையான செலவைப் பார்ப்பீர்கள் மற்றும் வெளிப்படையான செலவு என்பது தாக்கல் செய்யும் செலவு மட்டுமல்ல ஆனால் காப்புரிமை வழங்கப்படும்போது இறுதியில் தொடரும் செலவையும் இது குறிக்கும் எனவே நீங்களோ அல்லது கண்டுபிடிப்பாளரோ பொதுவாக வெளிப்படையான செலவைப் பார்ப்பீர்கள் மற்றும் வெளிப்படையான செலவு என்பது தாக்கல் செய்யும் செலவு மட்டுமல்ல ஆனால் காப்புரிமை வழங்கப்படும்போது இறுதியில் தொடரும் செலவையும் இது குறிக்கும் செலவில் வெளிப்படையான செலவும் அடங்கும் என்றால் அது செலவாகும் செலவில் வெளிப்படையான செலவும் அடங்கும் என்றால் அது செலவாகும் காப்புரிமை வழங்குவதற்கான செலவு அதுதான் வழக்கு செலவு காப்புரிமை வழங்குவதற்கான செலவு அதுதான் வழக்கு செலவு மேலும் பராமரிப்பு செலவு ஏனெனில் 20 ஆண்டு காலத்திற்கு வடிவங்கள் வைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் விழும் புதுப்பித்தல் கட்டணமும் செலுத்தப்பட வேண்டும் மேலும் பராமரிப்பு செலவு ஏனெனில் 20 ஆண்டு காலத்திற்கு வடிவங்கள் வைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் விழும் புதுப்பித்தல் கட்டணமும் செலுத்தப்பட வேண்டும் எனவே காப்புரிமை என்பது செலவு நன்மை பகுப்பாய்வின் அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றாகும் எனவே காப்புரிமை என்பது செலவு நன்மை பகுப்பாய்வின் அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றாகும் எனவே ஏதாவது காப்புரிமை பெற வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானிப்பதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டிய செலவு நன்மை பகுப்பாய்வு உள்ளது எனவே ஏதாவது காப்புரிமை பெற வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானிப்பதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டிய செலவு நன்மை பகுப்பாய்வு உள்ளது இப்போது இதற்கு முன்னர் ஒரு தேவையாக ஒரு கண்டுபிடிப்பு படி இருந்தது இப்போது இதற்கு முன்னர் ஒரு தேவையாக ஒரு கண்டுபிடிப்பு படி இருந்தது ஏதேனும் ஒரு காப்புரிமை வழங்கப்படுவதற்கான காப்புரிமையின் இரண்டாவது தேவை என்று நீங்கள் கூறக்கூடிய கண்டுபிடிப்பு படி தேவை ஏதேனும் ஒரு காப்புரிமை வழங்கப்படுவதற்கான காப்புரிமையின் இரண்டாவது தேவை என்று நீங்கள் கூறக்கூடிய கண்டுபிடிப்பு படி தேவை இப்போது இதற்கு முன்னர் இந்தியா கண்டுபிடிப்பு படி தேவையை அறிமுகப்படுத்தியது இப்போது இதற்கு முன்னர் இந்தியா கண்டுபிடிப்பு படி தேவையை அறிமுகப்படுத்தியது விஷயங்கள் மிகவும் எளிமையானவை விஷயங்கள் மிகவும் எளிமையானவை அவர்கள் அதை புதிய மற்றும் பயனுள்ள தேவை என்று அழைத்தனர் அவர்கள் அதை புதிய மற்றும் பயனுள்ள தேவை என்று அழைத்தனர் இப்போது புதிய மற்றும் பயனுள்ள தேவை மையப்படுத்தப்பட்டிருந்தது பழைய வரையறை ஒரு உற்பத்தி முறையை மையமாகக் கொண்டது இப்போது புதிய மற்றும் பயனுள்ள தேவை மையப்படுத்தப்பட்டிருந்தது பழைய வரையறை ஒரு உற்பத்தி முறையை மையமாகக் கொண்டது இப்போது யுனைடெட் கிங்டமில் இருந்து ஏராளமான வழக்குகள் உள்ளன இது எந்த வகையான உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு இடமளிக்க முடிந்தது மேலும் இந்த சொற்றொடரை உற்பத்தி செய்யும் முறையை விளக்குவதன் மூலம் அது வாங்கிய சிக்கல்கள் இப்போது யுனைடெட் கிங்டமில் இருந்து ஏராளமான வழக்குகள் உள்ளன இது எந்த வகையான உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு இடமளிக்க முடிந்தது மேலும் இந்த சொற்றொடரை உற்பத்தி செய்யும் முறையை விளக்குவதன் மூலம் அது வாங்கிய சிக்கல்கள் இங்கிலாந்தில் உள்ள குறியீடுகளும் விற்பனை சோதனை என்று அழைக்கப்படுகின்றன இங்கிலாந்தில் உள்ள குறியீடுகளும் விற்பனை சோதனை என்று அழைக்கப்படுகின்றன உற்பத்தியாளர் ஒரு விற்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய தயாரிப்பில் விளைகிறாரா என்பது உற்பத்தியாளர் ஒரு விற்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய தயாரிப்பில் விளைகிறாரா என்பது இப்போது நீங்கள் கண்டுபிடிப்பது விற்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதோடு இது நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் கண்டுபிடிப்பது விற்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதோடு இது நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே காப்புரிமை பெற்றிருப்பதைக் காண்பிப்பது சொந்த காரணங்களாகும் எனவே காப்புரிமை பெற்றிருப்பதைக் காண்பிப்பது சொந்த காரணங்களாகும் காப்புரிமை முயற்சிகள் உண்மையில் வருவாயை ஏற்படுத்துமா என்பதையும் இது காரணியாகக் கொள்ள வேண்டும் காப்புரிமை முயற்சிகள் உண்மையில் வருவாயை ஏற்படுத்துமா என்பதையும் இது காரணியாகக் கொள்ள வேண்டும் பயன்பாடு கண்டுபிடிப்பை வணிகத்துடன் இணைக்கிறது பயன்பாடு கண்டுபிடிப்பை வணிகத்துடன் இணைக்கிறது ஒருமுறை பயன் நிரூபிக்கப்பட்டதும் அதை பல பிரதிகளில் உருவாக்க முடியும் நீங்கள் கண்டுபிடிப்பைப் பிரதிபலிக்க முடியும் ஏன் ஒரு கண்டுபிடிப்பை பல பிரதிகளில் நகலெடுப்பீர்கள் ஒருமுறை பயன் நிரூபிக்கப்பட்டதும் அதை பல பிரதிகளில் உருவாக்க முடியும் நீங்கள் கண்டுபிடிப்பைப் பிரதிபலிக்க முடியும் ஏன் ஒரு கண்டுபிடிப்பை பல பிரதிகளில் நகலெடுப்பீர்கள் ஏனெனில் சந்தையில் பெரும் தேவை உள்ளது ஏனெனில் சந்தையில் பெரும் தேவை உள்ளது எனவே பயன்பாட்டு பகுதி அல்லது காப்புரிமை சோதனையின் தொழில்துறை பயன்பாட்டு பகுதியின் திறன் என்னவென்றால் ஒரு கண்டுபிடிப்புக்கு ஒரு கோரிக்கை இருக்கக்கூடும் என்று நமக்கு என்ன சொல்கிறது மேலும் இது காப்புரிமை சட்டம் மற்றும் வணிகத்திற்கு இடையிலான தொடர்பைக் கொண்டுவருகிறது எனவே பயன்பாட்டு பகுதி அல்லது காப்புரிமை சோதனையின் தொழில்துறை பயன்பாட்டு பகுதியின் திறன் என்னவென்றால் ஒரு கண்டுபிடிப்புக்கு ஒரு கோரிக்கை இருக்கக்கூடும் என்று நமக்கு என்ன சொல்கிறது மேலும் இது காப்புரிமை சட்டம் மற்றும் வணிகத்திற்கு இடையிலான தொடர்பைக் கொண்டுவருகிறது எனவே இது நாளின் முடிவில் ஒரு வணிக அழைப்பாகும் கண்டுபிடிப்பு காப்புரிமை பெற வேண்டுமா மற்றும் செலவு நன்மை பகுப்பாய்வு அல்லது ஒரு வணிகத் திட்டத்தை வேறு வழியில் வைப்பது என்பது காப்புரிமை பெறுவதற்கான அழைப்பை எடுப்பதற்கு முன்பு மிக முக்கியமானதாக இருக்கும் மீறல் செயல்கள் எனவே இது நாளின் முடிவில் ஒரு வணிக அழைப்பாகும் கண்டுபிடிப்பு காப்புரிமை பெற வேண்டுமா மற்றும் செலவு நன்மை பகுப்பாய்வு அல்லது ஒரு வணிகத் திட்டத்தை வேறு வழியில் வைப்பது என்பது காப்புரிமை பெறுவதற்கான அழைப்பை எடுப்பதற்கு முன்பு மிக முக்கியமானதாக இருக்கும் மீறல் செயல்கள் காப்புரிமைக்கும் வணிகத்திற்கும் இடையிலான தொடர்பு என்னவென்றால் மீறல் செயல்கள் மீறல் செயலாக தயாரிக்கப்படுகின்றன என்பதை அறிய இது ஒரு வழியாகும் காப்புரிமையால் மூடப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை வேறு யாராவது தயாரித்தால் அந்த நபரைத் தடுக்க உங்களுக்கு உரிமை உண்டு காப்புரிமைக்கும் வணிகத்திற்கும் இடையிலான தொடர்பு என்னவென்றால் மீறல் செயல்கள் மீறல் செயலாக தயாரிக்கப்படுகின்றன என்பதை அறிய இது ஒரு வழியாகும் காப்புரிமையால் மூடப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை வேறு யாராவது தயாரித்தால் அந்த நபரைத் தடுக்க உங்களுக்கு உரிமை உண்டு காப்புரிமையால் மூடப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை வேறு யாராவது விற்றால் அந்த நபரைத் தடுக்க உங்களுக்கு உரிமை உண்டு காப்புரிமையால் மூடப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை வேறு யாராவது விற்றால் அந்த நபரைத் தடுக்க உங்களுக்கு உரிமை உண்டு காப்புரிமையால் மூடப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை வேறு யாராவது சந்தைப்படுத்தினால் அந்த நபரைத் தடுக்க உங்களுக்கு உரிமை உண்டு காப்புரிமையால் மூடப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை வேறு யாராவது சந்தைப்படுத்தினால் அந்த நபரைத் தடுக்க உங்களுக்கு உரிமை உண்டு எனவே நிறுத்துவதற்கான உங்கள் உரிமை அல்லது அதை நாங்கள் மீறல் என்று அழைக்கிறோம் எனவே நிறுத்துவதற்கான உங்கள் உரிமை அல்லது அதை நாங்கள் மீறல் என்று அழைக்கிறோம் மீறல் குறித்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் மீறல் குறித்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் மீறலின் அனைத்து செயல்களும் உண்மையில் வணிக நடவடிக்கைகள் மீறலின் அனைத்து செயல்களும் உண்மையில் வணிக நடவடிக்கைகள் அவை வணிக செயல்பாடு அவை வணிக செயல்பாடு எனவே காப்புரிமைக்கு இடையிலான இணைப்பை ஒரு வணிக நடவடிக்கையாக நீங்கள் காண முடியும் எனவே காப்புரிமைக்கு இடையிலான இணைப்பை ஒரு வணிக நடவடிக்கையாக நீங்கள் காண முடியும் ஏனென்றால் அது வணிகத்துடன் இயல்பாகவே பிணைக்கப்பட்டுள்ளதால் இது ஒரு வணிக அழைப்பு அல்லது ஒரு முதலீட்டாளர் அவர் முதலீடு செய்யும் பணத்திற்கு சாத்தியமான வருமானம் கிடைக்குமா என்பதைப் பார்த்து பணத்தை முதலீடு செய்வதில் எடுக்க வேண்டிய அழைப்பு இது ஏனென்றால் அது வணிகத்துடன் இயல்பாகவே பிணைக்கப்பட்டுள்ளதால் இது ஒரு வணிக அழைப்பு அல்லது ஒரு முதலீட்டாளர் அவர் முதலீடு செய்யும் பணத்திற்கு சாத்தியமான வருமானம் கிடைக்குமா என்பதைப் பார்த்து பணத்தை முதலீடு செய்வதில் எடுக்க வேண்டிய அழைப்பு இது இப்போது காப்புரிமை பெறுவது ஒரு புதிய கண்டுபிடிப்புத் துறையில் அல்லது சந்தையில் விளைகிறது இப்போது காப்புரிமை பெறுவது ஒரு புதிய கண்டுபிடிப்புத் துறையில் அல்லது சந்தையில் விளைகிறது கண்டுபிடிப்புகள் ஒரு புதிய தொழில் அல்லது சந்தையை உருவாக்குவது தொடர்பான சில சந்தர்ப்பங்கள் உள்ளன கண்டுபிடிப்புகள் ஒரு புதிய தொழில் அல்லது சந்தையை உருவாக்குவது தொடர்பான சில சந்தர்ப்பங்கள் உள்ளன இது இப்போது உண்மையாக இருக்காது ஆனால் ஆரம்பத்தில் அந்த கண்டுபிடிப்பு ஒரு புதிய தொழில் அல்லது சந்தையை உருவாக்க வழிவகுக்கும் என்றால் காப்புரிமை வழங்கப்பட்டது இது இப்போது உண்மையாக இருக்காது ஆனால் ஆரம்பத்தில் அந்த கண்டுபிடிப்பு ஒரு புதிய தொழில் அல்லது சந்தையை உருவாக்க வழிவகுக்கும் என்றால் காப்புரிமை வழங்கப்பட்டது இப்போது கண்டுபிடிப்புகள் புதிய சந்தைகளை உருவாக்க முடியும் கண்டுபிடிப்புகள் ஏற்கனவே இருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்க முடியும் இப்போது கண்டுபிடிப்புகள் புதிய சந்தைகளை உருவாக்க முடியும் கண்டுபிடிப்புகள் ஏற்கனவே இருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்க முடியும் கண்டுபிடிப்புகள் ஏற்கனவே இருக்கும் சிக்கலை மறுவரையறை செய்து தீர்க்கலாம் கண்டுபிடிப்புகள் ஏற்கனவே இருக்கும் சிக்கலை மறுவரையறை செய்து தீர்க்கலாம் கண்டுபிடிப்புகள் ஒரு புதிய சிக்கலைக் கண்டறிந்து தீர்க்கவும் முடியும் கண்டுபிடிப்புகள் ஒரு புதிய சிக்கலைக் கண்டறிந்து தீர்க்கவும் முடியும் காப்புரிமை வரைவில் நிறைய சாத்தியங்கள் இருப்பதாக இப்போது இது உங்களுக்குச் சொல்கிறது காப்புரிமை வரைவில் நிறைய சாத்தியங்கள் இருப்பதாக இப்போது இது உங்களுக்குச் சொல்கிறது ஏனென்றால் ஏற்கனவே உள்ள ஒரு சிக்கலுக்கான தீர்வாக நீங்கள் ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கினால் அது முன்னர் நாம் உள்ளடக்கியதை தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நிரூபிக்கும் மேலும் இது உங்கள் கண்டுபிடிப்பை காப்புரிமை பெறக்கூடிய கண்டுபிடிப்பாகவும் தகுதி பெறும் ஏனென்றால் ஏற்கனவே உள்ள ஒரு சிக்கலுக்கான தீர்வாக நீங்கள் ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கினால் அது முன்னர் நாம் உள்ளடக்கியதை தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நிரூபிக்கும் மேலும் இது உங்கள் கண்டுபிடிப்பை காப்புரிமை பெறக்கூடிய கண்டுபிடிப்பாகவும் தகுதி பெறும் நீங்கள் ஏற்கனவே இருக்கும் சிக்கலை மறுவரையறை செய்து தீர்க்கிறீர்கள் என்றால் உங்கள் கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிப்பு படியை உள்ளடக்கியது என்பதைக் காண்பிப்பதற்கான மற்றொரு வழி இது நீங்கள் ஏற்கனவே இருக்கும் சிக்கலை மறுவரையறை செய்து தீர்க்கிறீர்கள் என்றால் உங்கள் கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிப்பு படியை உள்ளடக்கியது என்பதைக் காண்பிப்பதற்கான மற்றொரு வழி இது ஏனென்றால் நீங்கள் ஒரு புதிய சிக்கலைக் கண்டறிந்து தீர்த்துக் கொண்டால் உங்கள் கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிப்பு படியை உள்ளடக்கியது என்பதைக் காண்பிப்பதற்கான மற்றொரு வழியாகும் ஏனென்றால் நீங்கள் ஒரு புதிய சிக்கலைக் கண்டறிந்து தீர்த்துக் கொண்டால் உங்கள் கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிப்பு படியை உள்ளடக்கியது என்பதைக் காண்பிப்பதற்கான மற்றொரு வழியாகும் இப்போது இந்த 3 விஷயங்களிலும் பொதுவானது என்னவென்றால் கண்டுபிடிப்பால் தீர்க்கப்படும் ஒரு சிக்கல் உள்ளது இப்போது இந்த 3 விஷயங்களிலும் பொதுவானது என்னவென்றால் கண்டுபிடிப்பால் தீர்க்கப்படும் ஒரு சிக்கல் உள்ளது எனவே கண்டுபிடிப்பு தீர்க்கும் சிக்கல் முக்கியமானதாக இருக்கலாம் ஏனென்றால் இது ஒரு சாத்தியமான கண்டுபிடிப்பு படி ஆட்சேபனையை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வழியாகும் காப்புரிமை அலுவலகம் கண்டுபிடிப்புக்கு ஒரு கண்டுபிடிப்பு படி இல்லை என்று எழுப்பக்கூடும் ஏனெனில் இது திறமையான ஒருவருக்கு தெளிவாகத் தெரிகிறது கலை எனவே கண்டுபிடிப்பு தீர்க்கும் சிக்கல் முக்கியமானதாக இருக்கலாம் ஏனென்றால் இது ஒரு சாத்தியமான கண்டுபிடிப்பு படி ஆட்சேபனையை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வழியாகும் காப்புரிமை அலுவலகம் கண்டுபிடிப்புக்கு ஒரு கண்டுபிடிப்பு படி இல்லை என்று எழுப்பக்கூடும் ஏனெனில் இது திறமையான ஒருவருக்கு தெளிவாகத் தெரிகிறது கலை எனவே ஒரு சிக்கல் இருப்பதாகவும் உங்கள் கண்டுபிடிப்பு அந்தப் பிரச்சினையைத் தீர்த்தது என்றும் நீங்கள் கூறும்போது கண்டுபிடிப்பு நடவடிக்கைக்கான சாத்தியமான ஆட்சேபனைகளை நீங்கள் பெறலாம் ஏனென்றால் நீங்கள் தீர்க்கும் பிரச்சினை தொழில்துறையில் இருந்தது வேறு யாரும் தீர்க்கவில்லை எனவே ஒரு சிக்கல் இருப்பதாகவும் உங்கள் கண்டுபிடிப்பு அந்தப் பிரச்சினையைத் தீர்த்தது என்றும் நீங்கள் கூறும்போது கண்டுபிடிப்பு நடவடிக்கைக்கான சாத்தியமான ஆட்சேபனைகளை நீங்கள் பெறலாம் ஏனென்றால் நீங்கள் தீர்க்கும் பிரச்சினை தொழில்துறையில் இருந்தது வேறு யாரும் தீர்க்கவில்லை மற்றவர்களால் செய்ய முடியாத ஒன்றை நீங்கள் தீர்த்ததால் உங்கள் கண்டுபிடிப்பு வெளிப்படையாக இல்லை என்று நீங்கள் வாதிடலாம் மற்றவர்களால் செய்ய முடியாத ஒன்றை நீங்கள் தீர்த்ததால் உங்கள் கண்டுபிடிப்பு வெளிப்படையாக இல்லை என்று நீங்கள் வாதிடலாம்